முந்தைய விரிவுரையில் க்ரோனிக் பென்னி மாதிரியின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு மூலம் பேன்ட்ஸ் பட்டைகள் உருவாவதை காட்டினேன் இது பீரியாடிக் போடன்சியல் களை குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் டெல்டா பங்ஷன் களால் கொண்டிருந்தது எனவே V என்பது m ∞Vδ என வழங்கப்பட்டது நான் காட்டியது என்னவென்றால் நீங்கள் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை மற்றும் ப்ளாச் தேற்றத்தின் வழியாக நீங்கள் ஒரு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் அது CoskaCosαamV2Sinαa என்பதாகும் அங்கு α என்பது √2mE2ஆகும் இது ஒரு வரைபடத்திற்கு வழிவகுக்கிறது இதுபோன்ற சமன்பாட்டின் திருப்தியை தரும் மற்றும் இங்கே எனர்ஜிஆற்றல் உள்ளது ஏனெனில் வலது புறம் தொடர்ந்து எனர்ஜிஆற்றல் பேன்ட்ஸ் பட்டைகள் இருப்பதற்கு கீழே இருக்க வேண்டும் ஏனெனில் வலது புறம் மைனஸ் 1 மற்றும் ஒன்றுக்கு இடையில் இருக்க வேண்டும் எனவே ஆற்றல் இந்த பேன்ட்ஸ் இல் பட்டைகள் மட்டுமே உள்ளது எப்போது நாம் அதை வரைகிறோமோ அப்போது நீங்கள் அதை ஒரு பயிற்சியாக செய்வீர்கள் அங்கே இந்த பேன்ட்ஸ்கள் பட்டைகள் கிடைக்கும் அங்கு நீங்கள் a மற்றும் a க்கு இடையில் கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு இது போன்ற ஆற்றல் பேன்ட்ஸ்கள் பட்டைகள் மற்றும் பல கிடைக்கும் இங்கே நீங்கள் மினிமம் குறைந்தபட்சம் இருப்பது அல்லது மாக்ஸிமம் அதிகபட்சம் இருப்பது என்பது k 0 இல் மட்டுமே இருப்பதையும் மினிமா அல்லது மாக்சிமா a இடத்தில் இருப்பதையும் கவனியுங்கள் முந்தைய விரிவுரையில் நீங்கள் சிந்திக்க அந்த கேள்வியை விட்டுவிட்டேன் நான் அதற்கு இப்போது பதில் சொல்கிறேன் எனவே நாங்கள் வரைந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த வளைவைப் பார்த்தால் சமன்பாட்டின் வலது புறம் இப்படி இருக்கும் இது 1 மற்றும் 1 போலவும் இங்கே உள்ளன இந்த வரைபடத்தில் எனர்ஜிஆற்றல் ஐ கவனியுங்கள் குறைந்தபட்ச எனர்ஜிஆற்றல் முதல் குறைந்தபட்ச எனர்ஜிஆற்றல் இங்கே தடிமனான சிவப்பு கோட்டால் காண்பிக்கப்படுகிறது நான் அதை E1 என்று அழைக்கிறேன் அங்கு cos ka 1 மற்றும் அதாவது k 0 நான் a க்கும் மற்றும் a க்கும் இடையில் k b ஐ கட்டுப்படுத்தினால் பின்னர் இதற்கு ஒரே பதில் k 0 என்பதாகும் எனவே முதல் மினிமம் குறைந்தபட்சம் இருப்பது 0 இல் உள்ளது அது இங்கே காட்டப்பட்டுள்ளது பின்னர் இந்த மாக்ஸிமம் அதிகபட்சம் எனர்ஜிஆற்றல் இருப்பது இந்த E2 இல்உள்ளது இது பச்சை செங்குத்து கோடு E2 ஆல் காட்டப்படும் இந்த E2 இல் cos ka 1 எனவே இது k a ஐ குறிக்கிறது அதனால்தான் நீங்கள் இந்த மாக்ஸிமம்த்தைஅதிகபட்சம் இங்கே காண்கிறீர்கள் இது பச்சை நிறத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து மினிமம் குறைந்தபட்சம் இருப்பது இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த பிரகாசமான பச்சை கோட்டில் மீண்டும் அடர்த்தியான பிரகாசமான பச்சை கோடு E3 ஆல் காட்டப்பட்டுள்ளது மேலும் cos ka மீண்டும் 1 ஆகிறது எனவே k a மற்றும் பல எனவே நீங்கள் இங்கே காணலாம் மினிமம் குறைந்தபட்சம் மற்றும் மாக்ஸிமம் அதிகபட்சம் எனர்ஜிஆற்றல் இருப்பது k 0 இல் அல்லது k என்பது a அல்லது a க்கு சமமாக இருக்கும் போது எனவே இந்த விரிவுரையில் எனர்ஜிஆற்றல் பேன்ட்ஸ் பட்டைகள் இருக்கும்போது ஒரு சிஸ்டத்தின் அமைப்பின் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் என்ன அர்த்தம் என்பதில் கவனம் செலுத்துவோம் எனவே அதற்கு முதலில் ஒரு பேன்ட் இல் பட்டை உள்ள ஸ்டேட்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம் மேலும் இது ஒரு பேன்ட் இல் பட்டை உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் கொடுக்கும் இதைச் செய்ய நாம் k ஐ எண்ண வேண்டும் எனவே இதைச் செய்ய நாம் ஒரு பேன்ட் இல் பட்டை உள்ள k புள்ளிகளின் எண்ணிக்கையை எண்ண வேண்டும் கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள் உலோகங்களை செய்ததை போலவே k புள்ளிகளின் எண்ணிக்கையை எண்ணி ஸ்டேட்களின் எண்ணிக்கையை எண்ணினோம் நாங்கள் அங்கு என்ன தந்திரத்தைப் பயன்படுத்தினோம் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை களைப் பயன்படுத்தினோம் எனவே இங்கேயும் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை களைப் பயன்படுத்துங்கள் எனவே ஒரு வேளை இந்த அணுக்கள் தொகுப்பு எங்களிடம் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவை ஒரு பரிமாண உலோகத்தை உருவாக்குகின்றன இது ∞ முதல் ∞ வரை நீட்டிக்கப்படுகிறது நாம் என்ன செய்வோம் என்பது n அணுக்களுக்கு மேல் வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்று கோருவோம் அதாவது xNaψஆகும் இதுதான் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை இது உலோகங்களில் x1 என்பது ψக்கு சமம் என்று இருந்ததை நினைவுபடுத்துவதற்கு சமம் ஆகும் ψ இது l க்கு சமம் இங்கே இது N a என்பது l ஆல் மாற்றப்படுகிறது எனவே இது பாயின்ட் நம்பர் 1 ஆகும் பாயின்ட் நம்பர் 2 வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு N a இல் நார்மலய்ஸ் ஆக்கப்படுகிறது இதனால் N a இல் உள்ள ஒரு ஸ்டேட் நிலை ஒவ்வொரு சுழலுக்கும் சரியாக ஒரு எலக்ட்ரானைக் கொண்டு செல்கிறது இப்போது அதை Na க்கு மேல் நார்மலய்ஸ் ஆக்க நான் u ஐ வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ψ இல் நார்மலய்ஸ் செய்ய வேண்டும் இங்கே eikxuk ஐ நினைவு கூறுகிறேன் நான் இந்த முழு N a க்கும் மேலாக அல்லது ஒரு செல்லில் மேல் u ஐ நார்மலய்ஸ் ஆக்க முடிவு செய்யலாம் அது எனது நார்மலைசேஷன் குணகத்தை மாற்றும் ஆனால் அது ஒரு மெட்டீரியல் ஆகும் இப்போது 2 வது பாயிண்ட் தருவது என்னவென்றால் N a முழுவதும் ஒரு பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை மற்றும்2 N a முழுவதும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு நார்மலய்ஸ் செய்யப்படுகிறது என்பதாகும் எனவே நீங்கள் முதல் பாயிண்ட் ஐ செய்தால் எனக்கு eikx eikNaukxNaeikxuk என கிடைக்கும் இப்போது நான் u பகுதியை கேன்சல் செய்ய முடியும் ஏனெனில் u என்பது பீரியாடிக் ஆக இருப்பதால் நான் eikx பகுதியை கேன்சல் செய்ய முடியும் மேலும் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்லிருந்து எல்லை நிபந்தனை நான் பெறுவது eikNa1 என்பதாகும் எனவே இந்த k2πNan ஆகும் இங்கே n என்பது 0 1 2 முதல் n 1 வரை மாறுபடும் ஏனெனில் n N க்கு k என்பது 2πa ஆகிறது இது k 0 என்பதற்கு சமம் எனவே அந்த ஸ்டேட் ஐ நிலை சேர்த்து கணக்கிட வேண்டாம் அதாவது இது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு பேன்ட்டிலும் பட்டை n k புள்ளிகள் உள்ளன இப்போது நான் அதை மீண்டும் சொல்கிறேன் இந்த பேன்ட் பட்டை a முதல் a வரை நீண்டுள்ளது எனவே அது 2a இன் இடைவெளி ஆகும் மேலும் இந்த 2a அது மீண்டும் மீண்டும் வருகிறது எனவே k a மற்றும் k aக்கு இடையில் n இண்டிபென்டென்ட் k புள்ளிகள் உள்ளன எனவே பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் யுடன் எல்லை நிபந்தனை இந்த n அணுக்கள் முழுவதும் சரியாக N a பாயிண்ட்ஸ் உள்ளன என்னுடைய இந்த சிஸ்டம் இந்த பீரியாடிக் விஷயத்தை n முழுவதும் கொண்டுள்ளது பின்னர் அது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது எனவே நான் இங்கே ஒரு பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எனவே நான் இப்போது பேன்ட் பட்டை வரைந்தால்இங்கே இந்த n பாயிண்ட்ஸ் உள்ளன இவை ஒவ்வொன்றும் 2 எலக்ட்ரான்களை சுமக்க முடியும் எனவே இதன் பொருள் ஒரு பேன்ட் பட்டை அதிகபட்சம் 2 n எலக்ட்ரான்களுக்கு இடமளிக்கும் எனவே நான் இங்கே ஒரு பேன்ட் ஐ பட்டை வைத்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அதிகபட்சமாக 2 n எலக்ட்ரான்களுக்கு இடமளிக்கும் மேலும் ஒவ்வொரு அணுவும் 2 n எலக்ட்ரான்களைக் கொடுத்தால் இந்த முழு பேன்ட் ம்பட்டை நிரப்பப்படும் ஒரு அணு 2 எலக்ட்ரான்களைக் கொடுத்தால் பேன்ட் பட்டை நிரப்பப்படும் அப்படி இல்லாமல் ஒரு அணு ஒரு எலக்ட்ரான் ஐ மட்டும் கொடுத்தால் பேண்ட் பாதி நிரப்பப்படும் இப்போது நான் பாதி நிரப்பப்பட்ட பேண்ட்டை எடுத்துக் கொண்டால் பேண்ட் பாதி நிரப்பப்பட்டிருந்தால் இந்த எலக்ட்ரான்களுக்கு ஒரு மின்சார புலத்தால் சிறிது எனர்ஜி ஐஆற்றல் கொடுக்கிறேன் அவை எனர்ஜி ஐஆற்றல் எடுத்து கொண்டு உயர் மட்டங்களுக்குச் செல்லக்கூடும் மேலும் அவை கண்டக்ஷன்க்கு கடத்தலுக்கு வழிவகுக்கும் எனவே மெட்டல் என்பது பேண்ட் பாதி நிரப்பப்பட்ட ஒன்றாகும் மறுபுறம் என்னிடம் முழுமையாக நிரப்பப்பட்ட ஒரு பேண்ட் இருந்தால் இந்த எலக்ட்ரான்களுக்கு நான் எனர்ஜி ஐஆற்றல் கொடுத்தால் அவைகளுக்கு பவுலி விலக்கு கொள்கையின்படி செல்ல வேறு இடமில்லை குறைந்த எனர்ஜிஆற்றல் எலக்ட்ரான் மேல் எனர்ஜிஆற்றல் எலக்ட்ரானுக்கு செல்ல முடியாது எனவே அவைகள் கண்டக்ட் செய்யாது எனவே நிரப்பப்பட்ட பேண்ட் கண்டக்ட் செய்யாது இது இன்சுலேட்டர்ஸ் ஐ வழங்குகிறது இப்போது நான் முழுமையாக நிரப்பப்பட்ட ஒரு பேண்ட் ஐ கொண்டிருந்தால் அதற்கு அடுத்ததாக இருக்கும் பேண்ட் க்கு இடைவெளி அதிகம் இல்லை என்றால் இந்த இடைவெளி மிகச் சிறியது என்றால் பின்னர் சில எலக்ட்ரான்கள் t வெப்பநிலையில் மேல் பேண்ட் க்கு செல்லலாம் பின்னர் இந்த கீழே உள்ள பேண்ட் குறைவாக இருக்கும் முழுமையாக நிரப்பப்பட்ட மேலே உள்ள பேண்ட் ல் சில எலக்ட்ரான்கள் இருக்கும் மேலும் மின்சாரம் வழங்கப்படும்போது அவை கண்டக்ட் செய்ய முடியும் மேலும் இது செமிகண்டக்டர்கள் குறைக்கடத்தி உருவாக காரணமாகிறது எனவே செமிகண்டக்டர்கள் குறைக்கடத்தி மற்றும் இன்சுலேட்டர்ஸ்கள் என்பது இரண்டு சிஸ்டம்கள் அமைப்புகள் இது 0 வெப்பநிலையில் பேன்ட்ஸ் பட்டைகள் நிரப்பப்பட்ட அமைப்புகளாகும் ஆனால் இன்சுலேட்டர்ஸ்களில் பேண்ட் இடைவெளி மிகப் பெரியது மற்றும் செமிகண்டக்டர்களில் குறைக்கடத்தி பேண்ட் இடைவெளி சிறியது இந்த விவாதங்களை ஒரு பரிமாண அமைப்புகளுக்காக நான் தருகிறேன் இப்போது 3 பரிமாணத்தில் இன்னும் கொஞ்சம் நிச்சயங்கள் உள்ளன ஆனால் இந்த ஐடியா கருத்துக்கள் பார்ப்பதற்கு ஒரேமாதிரியான ஐடியாதான் எனவே பேன்ட்ஸ் ஐ பட்டைகள் நிரப்புவதன் மூலமும் அங்குள்ள எலக்ட்ரான்கள் அப்ளைட் பீல்டிலிருந்து எனர்ஜிஆற்றல் ஐ உறிஞ்ச எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதைப் பார்ப்பதன் மூலமும் உலோகம் மின்கடத்திகள் மற்றும் குறைக்கடத்திகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பேன்ட்ஸ் பட்டைகள் விளக்குகின்றன எனவே இது ஒரு பீரியாடிக் சிஸ்டம்த்தில் எழும் பேன்ட்ஸ் இன் பட்டைகள் தாக்கங்கள் உட்பொருளாகும் ஆகும் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி என்னவென்றால் நான் இப்போது யாருடைய பதிலைக் கொடுக்கப் போகிறேன் என்று நாம் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்கள் எல்லை நிபந்தனை l நீளத்திற்கு பயன்படுத்தப்படும்போது ஏன் வேவ் பங்ஷன் ம் அலை செயல்பாடு அதே தூரத்திற்கு l நார்மலய்ஸ் செய்யப்படுகிறது உலோகங்களுக்காக இதைச் செய்தோம் இப்போதுதான் நாம் இதை குறைக்கடத்திகளுக்குச் செய்தோம் இந்த கேள்வி முக்கியமானது ஏனென்றால் பேன்ட்ஸ் ஐ பட்டைகள் நிரப்புவதுக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் எடுக்க முடியும் என்பது வேவ் பங்ஷன் ல் அலை செயல்பாடு நான் எந்த நீளத்தை நார்மலய்ஸ் செய்கிறேன் என்பதைப் பொறுத்தது பதில் என்னவென்றால் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்கள்களைப் எல்லை நிபந்தனை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சிஸ்டம் மீண்டும் நிகழ்கிறது அல்லது சிறந்த சொல் என்னவென்றால் அந்த நீளம் முழுவதுக்கும் தன்னைப் பிரதிபலிக்கிறது என்பதைக் குறிக்கிறது அங்கு பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே சிஸ்டம் உண்மையில் அந்த நீளம் l முழுவதுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் நான் பவுண்டரி கண்டிஷன்கள் ஐ பயன்படுத்துகிறேன் எனவே சிஸ்டம் அந்த நீளத்தால் வழங்கப்படுகிறது எனவே அங்குள்ள எல்லாவற்றிலும் எனது வேவ் பங்ஷன்களை அலை செயல்பாடு நான் நார்மலய்ஸ் செய்கிறேன் அதுதான் எனக்கு சரியான எண்ணிக்கையிலான ஸ்டேட் களின் எண்ணிக்கை n மற்றும் ஒரு அணுக்களுக்கான k பாயிண்ட்களின் எண்ணிக்கை மற்றும் அதே அணுக்களுக்கான எண்ணிக்கைக்கு 2 n எலக்ட்ரான்களை அளிக்கிறது எனவே இந்த விரிவுரையை முடிக்க ஒரு பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் உருவாகும் பேன்ட்ஸ் பட்டைகள் மூலம் உலோகங்கள் இன்சுலேட்டர்ஸ்கள் மற்றும் செமிகண்டக்டர்கள் குறைக்கடத்தி ஆகியவற்றை விளக்கினோம் பாதிஅரை அளவு நிரப்பப்பட்ட பேன்ட்ஸ் பட்டைகள் உலோகங்களை கொடுக்கின்றன முழுமையாக நிரப்பிய பேன்ட்ஸ் பட்டைகள் இன்சுலேட்டர்ஸ்கள் மற்றும் செமிகண்டக்டர்கள் குறைக்கடத்தி ஆகியவற்றைக் கொடுக்கின்றன இது லார்ஜ் பேண்ட் கேப்க்கு பெரிய இடைவெளிக்கு இது ஸ்மால் பேண்ட் கேப்க்கு சிறிய இடைவெளிஆகும் எனவே இத்துடன் பேன்ட்ஸ் பட்டைகள் உருவாவதையும் அவை செமிகண்டக்டர்கள் குறைக்கடத்தி உலோகங்கள் மற்றும் இன்சுலேட்டர்ஸ்கள் களை எவ்வாறு விளக்குகின்றன என்பதையும் சுருக்கமாக விளக்கி இதனை நிறைவு செய்கிறோம் அப்படி இது குவாண்டம் இயக்கவியல் குறித்த எங்கள் வழிகாட்டுதல் பாடத்தை முடிக்கிறது முழு பாடத்தையும் மறுபடி நினைவுகூர நான் மேலும் ஒரு விரிவுரையை தருகிறேன்